பேட்டரியின் மற்றொரு முக்கியமான அளவுரு சி விகிதம் சி வீதம் என்றால் என்ன ஒரு பேட்டரியின் திறன் கட்டமைக்கப்பட்ட விகிதம் சார்ஜ் ஏற்றப்பட்ட ஏற்றும் வீதம் அல்லது லோட்க்கு டிஷ்சார்ஜ்ப்படும் வீதம் பேட்டரியின் சி வீதம் என்று அழைக்கப்படுகிறது சி விகிதம் பொதுவாக பேட்டரியின் டிஷ்சார்ஜ் மின்னோட்டத்தைக் குறிக்கிறது ஆனால் இப்போதெல்லாம் பேட்டரி சார்ஜ் செய்வதும் மிக முக்கியமானது வணிக பயன்பாட்டிற்கு வரும் பேட்டரிகளின் வேகமான சார்ஜிங் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகியவற்றை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே டிஷ்சார்ஜ் மின்னோட்டத்துடன் சார்ஜிங் மின்னோட்டமும் முக்கியமானது எனவே இன்று சி வீதம் பேட்டரியின் சார்ஜ் கட்டமைப்பதைக் குறிக்கிறது அல்லது டிஷ்சார்ஜ்க்கூடிய வீதம் கொடுக்கப்பட்டால் அதை சார்ஜ் ஏற்றும் வேகத்தை வீதத்தைக் குறிக்கிறது எங்களிடம் ஒரு எளிய சமன்பாடு உள்ளது IB IB என்பது பேட்டரி சராசரி மின்னோட்டம் C N க்கு சமம் C என்பது திறன் நாங்கள் ஆம்பியர் மணிநேர திறனை எடுத்துக்கொள்கிறோம் மற்றும் N என்பது தொடர்ச்சியான டிஷ்சார்ஜ்த்தின்டிஷ்சார்ஜ் மணிநேரங்களின் எண்ணிக்கை எனவே நீங்கள் ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக் கொண்டால் 20 ஆம்பியர் ஹவர் பேட்டரி மற்றும் 10 மணிநேர வெளியேற்றம் ஐபி 20 ஆம்பியர் ஹவர் பத்து மணிநேரம் ஆகும் இது 2 ஆம்ப்ஸ் மிகவும் எளிமையானது ஆனால் இதன் பொருள் என்னவென்றால் 20 ஆம்பியர் ஹவர் பேட்டரி 10 மணிநேரம் வரை லோடுக்குசுமைக்கு 2 ஆம்ப்ஸ் சராசரி மின்னோட்டத்தை வழங்க வல்லது 10 மணி நேரம் லோடுக்கு 2 ஆம்ப் சராசரி மின்னோட்டம் வெளியேற்ற மின்னோட்டம் வழங்க முடியும் என்பதை நினைவில் கொள்க எனவே 2 10 20 ஆம்பியர் ஹவர் என்பது திறன் மற்றும் டிஷ்ஷார்ஜ் கரன்ட் இவற்றுக்குள்ள மிகச்சரியான தொடர்பாகும் இருப்பினும் நடைமுறையில் அது அவ்வாறு இல்லை 20 ஆம்பியர் மணிநேர பேட்டரி நீங்கள் 10 மணிநேரத்திற்கு 2 ஆம்ப் சராசரி கரன்ட் விகிதத்தில் சார்ஜ் செய்திருந்தால் அது 20 ஆம்பியர் மணிநேரங்களுக்கு மேல் இருக்கும் அல்லது 20 ஆம்பியர் மணிநேரங்கள் 10 மணி நேரத்திற்கும் குறைவாகவே நுகரப்படும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் எனவே நீங்கள் இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் இழப்புகள் காரணமாக 20 ஆம்பியர் மணிநேர பேட்டரி 2 ஆம்ப் சராசரி மின்னோட்டத்தை 10 மணி நேரத்திற்கும் குறைவாகவே வழங்க முடியும் எனவே நீங்கள் உண்மையில் நடைமுறையில் பயன்படுத்த வேண்டியது இதுதான் ஐடியல் அல்ல ஆனால் தரப்படுத்தல் என்பதற்கு இந்த சமன்பாட்டை நாங்கள் இன்னும் பயன்படுத்துகிறோம் சி வீத குறியீட்டு மாறுபாடுகள் அதாவது புத்தகத்திலும் இணையத்திலும் சி விகிதத்தின் பல பிரதிநிதித்துவங்கள் உள்ளன எனவே இங்கே சில எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு சில யோசனை நுண்ணறிவைக் கொடுக்கும் சி 10 என்றால் வெளியேற்றப்பட்ட மின்னோட்டம் திறனின் 10 ல் 1 பாகமாக இருக்கும் இது சி 10 10 சி இன் வலதுபுறமாக வருவதாகவும் குறிக்கப்படுகிறது எனவே சி வீத மதிப்பு சி 10 ஆக இருக்கும் அதாவது இந்த திறனை உங்களுக்கு வழங்குவதற்காக இந்த மணிநேரங்களுக்கு வெளியேற்றும் மின்னோட்டத்தின் அளவு இதுவாகும் சி பை 5 என்பது சி 5 என்றும் குறிக்கப்படுகிறது அதாவது வெளியேற்ற மின்னோட்டம் சி 5 ஆகும் சி 0 5 மேலும் C0 5 என்றும் 2 சி என்றும் குறிக்கப்படுகிறது முழுஎண் C இன் இடதுபுறத்திலும் வெளியேற்ற மின்னோட்டம் C 0 5 அல்லது 2 C எனவே மிகவும் பிரபலமாகப் பயன்படுத்தப்படுவது இது போன்றது வலதுபுறத்தில் ஒரு முழுஎண்ணுடன் சி சி ன் வலதுபுறத்தில் 5 C10 C rate C20 20C rate 10C 2C எனவே பொதுவாக சி இன் இடது புறத்தில் ஒரு முழு எண்ணைக் கண்டால் நீங்கள் திறனுடன் பெருக்கலாம் C இன் வலது புறத்தில் ஒரு முழு எண்ணைக் கண்டால் நீங்கள் திறனை வகுக்கிறீர்ககள் எனவே இது சி 10 என்றால் வெளியேற்ற மின்னோட்டம் சி 10 என்று சொல்கிறீர்கள் சி 20 என்றால்வெளியேற்ற மின்னோட்டம் பேட்டரி கொடுக்கும் திறன் 20 ஆகும் இது 20 சி என்றால் பேட்டரி வெளியேற்றும் வெளியேற்ற மின்னோட்டம் 20 மடங்கு சி எனவே சி விகிதம் மிகவும் முக்கியமான அளவுருவாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் குறிப்பாக நீங்கள் பேட்டரியை அளவிடும்போது கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு எளிய பேட்டரி சர்க்யூட்டை கருத்தில் கொள்ளுங்கள் இது காட்டப்பட்டுள்ளபடி ஒரு லோட் ஆர் எல் உடன் இணைக்கப்பட்ட பேட்டரி ஐடியை வெளியேற்ற மின்னோட்டமாகக் குறிப்போம் பேட்டரி லோடுக்கு வெளியேற்றுகிறது மற்றும் ஐடி பேட்டரியிலிருந்து வெளியேறுகிறது மற்றும் இங்கே காட்டப்பட்டுள்ள திசையில் லோடுக்கு செல்கிறது மற்றும் நீங்கள் பேட்டரியின் டெர்மினல்களில் பார்த்தால் vb மின்னழுத்தத்தைக் கொண்டிருக்கும் இப்போது இந்த எளிய சர்க்யூட்டிற்க்கு எக்ஸ் அச்சில் நேரத்தை குறிப்போம் நேரம் வெளியேற்றத்தின் நேரத்தை குறிக்கிறது எனவே நீங்கள் லோட் ஆர் யை சில மதிப்புக்கு அமைத்துள்ளீர்கள் அதாவது சில டிஷ்சார்ஜ் மின்னோட்டம் இந்த லோட் வழியாக பாய்கிறது மற்றும் அதை சிறிது நேரம் பாய அனுமதிக்கிறீர்கள் பின்னர் ஐடி X நேரம் டி என்பது பேட்டரியிலிருந்து டிஷ்சார்ஜ் செய்யப்படும் ஆம்பியர் மணிநேரங்களாக இருக்கும் மின்கலம் டிஷ்சார்ஜ் செய்யப்பட்ட திறன் ஆகும் பின்னர் y அச்சில் வோல்ட்டுகளில் பேட்டரி மின்னழுத்தம் உள்ளது வெறுமனே பேட்டரி மின்னழுத்தம் விபி ஒரு கான்ஷ்டன்ட் மாறிலி ஆக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வெளிப்புற லோட் ஆர் எல் வழியாக ஐடி பாய்கிறது என்பதால் இது ஒரு மாறிலியாக இருக்க வேண்டும் நாம் லோட்களை ஒரு ரியோஸ்டேடிக் மின்தடையாக வைத்திருக்கலாம் மற்றும் டிஷ்சார்ஜ் கரன்ட் ஐடியின் வெவ்வேறு மதிப்புகளைப் பெற லோட் மாறுபடும் ஒரு சிறந்த நிலையில் டிஷ்சார்ஜ் மின்னோட்டம் எதுவாக இருந்தாலும் மின்னழுத்தம் விபி ஒரு கான்ஷ்டன்ட் மாறிலி ஆக பேட்டரிகளின் முழுத் திறனும் பேட்டரியிலிருந்து அகற்றப்படும் வரை இருக்கும் அகற்றப்பட்டட பின்னர் மின்னழுத்தம் கடுமையாக வீழ்ச்சியடையும் எனவே இந்த குணாதிசயம் ஒரு சிறந்த நிலையில் உள்ள பண்பு ஆனால் நீங்கள் உண்மையில் அத்தகைய ஒரு பண்பை பார்க்க மாட்டீர்கள் நடைமுறையில் அதன் பண்பு மிகவும் வித்தியாசமாக இருக்கும் எல் மதிப்பை சில மதிப்புக்கு அமைத்துள்ளோம் சில ஐடி லோட் ரெசிஷ்டன்ஷ் வழியாக பாய்கிறது ஒரு நடைமுறை குணாதிசயம் இதுபோன்றதாக இருக்கும் ஐடி பேட்டரியிலிருந்து வெளியேறத் தொடங்குகிறது பேட்டரி ஆம்பியர் மணிநேரம் குறைய ஆரம்பிக்கிறது சார்ஜ் அகற்றப்பட்டு பேட்டரி மின்னழுத்தத்தையும் இழக்கத் தொடங்கும் காட்டப்பட்டுள்ளபடி இப்படி குறையத் தொடங்குகிறது மின்னழுத்தத்தின் இந்த வீழ்ச்சிக்கு பேட்டரியின் மாறும் இன்டடெர்னல் ரெசிஷ்டன்ஷ் காரணமாகும் பேட்டரிக்கு ஒரு இன்டடெர்னல் ரெசிஷ்டன்ஷ் உள்ளது அதைக் காட்டுகிறேன் எனவே இந்த ரெசிஷ்டன்ஷ் RB என அழைக்கலாம் RB ஒரு நிலையான நிலையான ரெசிஷ்டன்ஷ் அல்ல இது ஒரு மாறும் ரெசிஷ்டன்ஷ் இது ஒரு நான்லீனியர் ரெசிஷ்டன்ஷ் இது பேட்டரியின் வேதியியல் உள்ளிட்ட பல பெராமீட்டர்களின் செயல்பாடாகும் மேலும் RB என்பது பேட்டரிக்கான டிஷ்சார்ஜ் ஆழத்திற்ககேற்ப மாறுபடும் இது முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்டால் ஆர் குறைவாகவும் மிகக் குறைவாகவும் மேலும் அதிகமான சார்ஜ் பேட்டரியை விட்டு அகற்றும்போது ஆர் மதிப்பு அதிகரிக்கும் எனவே அதுதான் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது இங்கே பேட்டரி அதிகம் டிஷ்சார்ஜ் செய்யப்படாதபோது ஆரம்ப நேரத்தில் குறைவாக இருப்பதையும் வி கிட்டத்தட்ட முழு பேட்டரி மின்னழுத்தத்திலும் இருப்பதைக் காண்பீர்கள் நேரம் அதிகரிக்கும்போது ஐடி பேட்டரியிலிருந்து வெளியேறுகிறது ஐடி X டி என்பது பேட்டரியிலிருந்து அகற்றப்படும் சார்ஜ் அளவு ஆகும் சார்ஜ் நீக்கப்படுகையில் சார்ஜின் ஆழம் அதிகரிக்கிறது RB மேலும் அதிகரிக்கிறது மற்றும் மேலும் மேலும் வோல்டேஜ் டிராப் RB ல் அதிகரிக்கத் தொடங்குகிறது எனவே டெர்மினல் மின்னழுத்தம் vb இதுபோல் குறைகிறது இங்கே இந்த பண்பு சி 10 சி 10 மதிப்பீட்டிற்கானது என்று சொல்லலாம் அதாவது சி என்பது பேட்டரியின் திறன் என்றால் சி 10 அளவு மின்னோட்டம் ஆர் எல் இன் மதிப்பை சரியான முறையில் அமைப்பதன் மூலம் பேட்டரியிலிருந்து டிஷ்சார்ஜ்ப்படுகிறது இப்போது மற்றொரு ஐடி மதிப்பு சி 5 வரும்படி ஆர் எல் என சரிசெய்வதன் மூலம் செய்யலாம் அதாவது திறனில் ஐந்தில் ஒரு பங்கு டிஷ்சார்ஜ் செய்யப்படுகிறது டைனமிக் ரெசிஷ்டன்ஷ் மிக விரைவாக அதிகரிக்கிறது மற்றும் மின்னழுத்தத்தின் வீழ்ச்சி மிக விரைவாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே சி 1 மற்றும் சி 0 5 அல்லது 2 சி மின்னழுத்தத்தின் வீழ்ச்சி சார்ஜ் மின்னோட்டத்தின் அளவு மற்றும் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி சி விகிதத்துடன் மிக வேகமாக அதிகரிப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இந்த வளைகோடுகளின் தொகுப்பில் நீங்கள் அம்புக்குறி குறிக்கும் இடத்தில் அதிகரிக்கும் ஐடி ஐ காணலாம் எனவே பேட்டரியை தீர்மானிப்பதில் சி விகிதம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் ஏனென்றால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டிஷ்சார்ஜ் நேரத்தை விரும்பும் இடத்தில் பேட்டரியை வைத்திருக்க விரும்பினால் அது எக்ஸ் ஆக்ஸிஸ் மற்றும் நீங்கள் பேட்டரி டெர்மினல் மின்னழுத்தத்தை ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள் வைத்திருக்க விரும்புகிறீர்கள் மின்னழுத்தம் பின்னர் நீங்கள் பேட்டரியின் பொருத்தமான சி வீதத்தை தேர்வு செய்ய வேண்டும் எனவே இது முக்கியமானது மற்றும் டிஷ்சார்ஜ்ஜின் பொருத்தமான ஆழமுமாக இருக்கும் எனவே கொடுக்கப்பட்ட பயன்பாட்டிற்கான பேட்டரியைத் தேர்ந்தெடுக்கும்போது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான பெராமீட்டர்அளவுரு இவை